மின்னோட்ட அடர்த்திகளிலிருந்து வெக்டர் மின்னழுத்தம் 1 கடந்த சில விரிவுரைகளில் காந்தப் புலத்திற்கான திசையன் மின்னழுத்தத்தைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை நாம் A r மூலம் குறிக்கிறோம் அதுபோல curl of A என்பது B குறிப்பாக முந்தைய விரிவுரையில் நாம் கண்டறிந்தது என்னவென்றால் A என்பது mu 0 ஓவர் 4 pi இண்டெகரேஷன் ஓவர் the volume என வெளிப்படுத்தலாம் மின்னோட்ட அடர்த்தி j at r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் ஓவர் the volume மேலும் A விற்கு வழிவகுக்கும் பல்வேறு மின்னோட்ட விநியோகங்களுக்கான இரண்டு எடுத்துக்காட்டுகளை நாம் தீர்த்தோம் இந்த விரிவுரையில் நான் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன் இது மின்னூட்டக் கோளம் அல்லது மின்னூட்டக் கூட்டின் உதாரணத்தைப் போன்றது

சார்ஜ் ஷெல்லைப் போலவே இந்த செங்குத்து அச்சை சிக்மாவுடன் z அச்சாக எடுத்துக்கொள்வேன் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா தீட்டா சிக்மா 0 cosine of தீட்டாவுக்கு சமமாக இருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஷெல்லுக்குள் இருக்கும் மின்சார புலத்தை மைனஸ் சிக்மா 0 ஓவர் 3 எப்சிலன் 0 ஒரு நிலையான மின்சார புலத்தை தருகிறது மற்றும் வெளியே இது ஒரு இருமுனை புலம் போல இருந்தது ஒரு இருமுனை கணம் p உடன் அது எதுவாக இருந்தாலும் வெளிவருகிறது இப்போது இதேபோன்ற ஒரு நிலைமை காந்தப்புலத்தில் ஏற்படுகிறது நான் ஒரு கோளத்தை எடுத்துக் கொண்டால் ஒரு காந்தப்புலத்திற்கு இதே போன்ற நிலைமை ஏற்படுகிறது நான் ஒரு கோளத்தை எடுத்துக் கொண்டால் மாறாக ஒரு ஷெல் கூடு மற்றும் எனக்கு மேற்பரப்பு மின்னோட்ட அடர்த்தி K உள்ளது இது K சைன் தீட்டா என்பது பை திசையில் இந்த மின்னோட்டத்தை இங்கே சிவப்பு நிறத்துடன் காண்பிக்கிறேன் இது எல்லா இடங்களிலும் உள்ள ஒரு மின்னோட்டம் இது மேற்பரப்பில் மட்டுமே உள்ளது அது phi ன் திசையில் பாய்கிறது நான் இந்த கோள துருவ ஆயங்களை பயன்படுத்தினால் மின்னோட்டமானது சில கோண வேகத்துடன் சுழலும் சார்ஜ் செய்யப்பட்ட ஷெல்லிலிருந்து எழக்கூடும் அல்லது அதை நாம் பின்னர் பார்ப்போம் இது ஒரு காந்தமாக்கப்பட்ட கோளத்திற்கு சமம் எனவே இது மேற்பரப்பில் மட்டுமே உள்ளது ஆகையால் இந்த வரியைக் கடந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மின்னோட்டம் எவ்வளவு என்று நான் கேட்டால் இந்த நீளம் R d தீட்டாவாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் எனவே இந்த சிறிய r d தீட்டாவின் வழியாக செல்லும் மின்னோட்டம் phi திசையில் K சைன் தீட்டா times R d தீட்டாவாக இருக்கும் எப்படியிருந்தாலும் இதற்கான திசையன் மின்னழுத்தத்தை இப்போது கணக்கிட விரும்புகிறேன் வரையறையின்படி திசையன் மின்னழுத்தம் A r என்பது 4 பை இண்டெகரேஷன் j r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் க்கு சமமாக இருக்கும் இதற்காக நான் j என எழுத முடியும் இது மேற்பரப்பில் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் இது r மைனஸ் r இன் K சைன் தீட்டா டெல்டாவாக இருக்கும் அங்கு R என்பது நீங்கள் ஏற்கனவே பை திசையில் பார்த்தது போல இந்த கோளத்தின் ஆரம் எனவே நான் இந்த தொகையீட்டை ஒரு மேற்பரப்பு தொகையீட்டிற்கு விரைவாக மாற்றுவேன் இதை A r என்பது mu 0 ஓவர் 4 pi integral K sine theta விற்கு சமம் என்று எழுதுவேன் phiன் திசையில் இது சைன் தீட்டா பிரைமாக இருக்க வேண்டும் phi பிரைம் திசையில் r மைனஸ் திசையன் R d s பிரைமால் வகுக்கப்படுகிறது அங்கு திசையன் R என்பது மேற்பரப்பில் உள்ள திசையனைக் குறிக்கிறது திசையன் R மேற்பரப்பில் உள்ள திசையனைக் குறிக்கிறது r என்பது புள்ளி அங்கு நான் திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுகிறேன் K சைன் தீட்டா பிரைம் எனக்கு மேற்பரப்பு மின்னோட்டத்தின் அளவைக் கொடுக்கிறது மற்றும் phi பிரைம் என்பது phi யூனிட் வெக்டர் பிரைம் அதன் திசையாகும் மற்றும் நாம் இதைக் கணக்கிட விரும்புகிறோம் நான் இதை விரிவுபடுத்தினால் நான் A r ஐ mu 0 ஓவர் 4 pi க்கு சமமாகப் பெறப் போகிறேன் K உள்ளே வருகிறது நான் sine தீட்டா பிரைம் உடன் இருக்கிறேன் Phi பிரைம் நான் x திசையில் மைனஸ் சைன் phi பிரைம் பிளஸ் y திசையில் phi பிரைமின் கோசைன் என r மைனஸ் திசையன் R d s பிரைமால் வகுக்கிறேன் இப்போது அங்கு உள்ள d s பிரைமை இதை இந்த கோளத்தின் மீது மீண்டும் காண்பிக்கிறேன் d s பிரைம் ஒரு கோளத்தின் மீதுள்ள மேற்பரப்பு இந்த திசையன் R மற்றும் நான் சில திசையன் r இல் திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுகிறேன் எனவே இது mu 0 K ஓவர் 4 pi இண்டெகரேஷன் சைன் தீட்டா பிரைம் சைன் phi பிரைம் ஓவர் r மைனஸ் R d s பிரைம் மைனஸ் x திசையில் பிளஸ் mu 0 K ஓவர் 4 pi இண்டெகரேஷன் சைன் தீட்டா பிரைம் கொசைன் phi பிரைம் ஓவர் r மைனஸ் R d s பிரைம் y திசையில் சமமாக வருகிறது நான் எழுதிய இந்த திசையன் கேப்பிட்டல் R திசையன் R என்பது ஆனால் R என்பது நிலையான திசையில் சைன் தீட்டா பிரைம் கொசைன் phi பிரைம் x திசையில் பிளஸ் r சைன் தீட்டா பிரைம் சைன் phi பிரைம் y திசையில் பிளஸ் r கோசைன் தீட்டா பிரைம் z திசையில் உள்ளது என்பதைத்தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் இதை ஏன் எழுதுகிறேன் ஏனென்றால் இந்த R அவுட்டில் இந்த தீட்டா பிரைம் மற்றும் phi பிரைம் தொகையீடு மாறிகள் உள்ளன என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் D s prime ஐயும் எழுதுவோம் D s prime என்றால் என்ன D s பிரைமானது R ஸ்கொயர் சைன் தீட்டா பிரைம் d தீட்டா பிரைம் d phi பிரைம் ஆகும் எனவே இது இந்த கோள மேற்பரப்பில் தொகையீடு என்பதால் தான் இப்போது இந்த தொகையீட்டை எவ்வாறு கணக்கிடுவது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும்

எனவே இதை மீண்டும் எழுதி முதலில் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் ஏனென்றால் இப்போது நான் திசையன் மின் அழுத்தத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் அடுத்த விரிவுரையில் நிலைமின்னியல் உடன் ஒப்புமைகளைப் பயன்படுத்தி இந்த மின் அழுத்தங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்று நான் உங்களுக்கு கூறுவேன் எனவே இப்போது என்னிடம் உள்ளது என்னவென்றால் என்னிடம் A r க்கு சமமாக mu 0 K ஓவர் 4 pi இண்டெகரேஷன் சைன் தீட்டா பிரைம் சைன் ஃபை பிரைம் ஓவர் r மைனஸ் R இங்கே இந்த கேப்பிட்டல் R திசையன் d s பிரைம் மைனஸ் x ஐ உள்ளடக்கியது இந்த R கேப்பிட்டல் தீட்டா பிரைம் மற்றும் phi பிரைம் mu 0 K ஓவர் 4 pi இண்டெகரேஷன் சைன் தீட்டா பிரைம் கொசைன் phi பிரைம் ஓவர் r மைனஸ் R d s பிரைம் y திசையில் அடங்கும் இந்த integrals என்னவாக இருக்கும் என்பதை நான் விரைவாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த விரிவுரையில் அவற்றை விளக்குகிறேன் இந்த integral சைன் தீட்டா பிரைம் சைன் phi பிரைம் ஓவர் r மைனஸ் கேபிடல் R இதை வெளிப்படையாக காண்பிக்க நான் எழுதுகிறேன் இந்த கேபிடல் R என்பது தீட்டா பிரைம் மற்றும் ஃபை பிரைமின் செயல்பாடாகும் d s பிரைமானது 4 pi வகுத்தல் 3 R cubed ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா சைன் phi க்கு சமமாக இருக்கும் r ஆனது R ஐ விட அதிகமாகவோ அல்லது R க்கு சமமாகவோ இருக்கும் அங்கு தீட்டா மற்றும் ஃபை r திசையனுடன் ஒத்திருக்கும் இது 4 pi வகுத்தல் 3 க்கு சமம் r ஆனது R ஐ விட குறைவாக இருக்கும்போது r சைன் தீட்டா சைன் phi R க்கு சமமான சிறிய r ஐ நீங்கள் பார்க்கும்போது இவை இரண்டும் பொருந்துகின்றன இதேபோல் நான் இண்டெகரேஷன் of சைன் தீட்டா பிரைம் கொசைன் ஃபை பிரைம் ஓவர் r மைனஸ் R ஐ பார்த்தால் மீண்டும் கேப்பிட்டல் R என்பது தீட்டா பிரைம் இன் செயல்பாடு என்றும் phi பிரைம் 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா கொசைன் of phi க்கு சமம் என்றும் வலியுறுத்த விரும்புகிறேன் r R ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மற்றும் இது r R ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் பட்சத்தில் 4 pi வகுத்தல் 3 r சைன் தீட்டா கொசைன் of phi க்கு சமம் எனவே இரண்டிற்கும் இந்த தொகையீட்டை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் சைன் தீட்டா பிரைம் சைன் phi பிரைம் மற்றும் சைன் தீட்டா பிரைம் to கொசைன் ஃபை பிரைம் எனவே A r றுக்கான என் பதில் 4 பை மீது mu 0 K ஆகும் பின்னர் என்னிடம் 4 பை வகுத்தல் 3 R க்யூப்ட் ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா சைன் phi மைனஸ் x திசையில் பிளஸ் mu 0 K ஓவர் 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா கோசைன் ஆஃப் phi x திசையில் உள்ளது இது r Rஐ விட பெரியதாகவோ அல்லது சமமாக உள்ளது நாம் இதை எளிமைப்படுத்துவோம் இது mu 0 K ஓவர் 4 pi times 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா என இருக்கும் நான் பொதுவாக எடுக்க முடியும் இந்த அளவு sine phi மைனஸ் x யூனிட் வெக்டர் பிளஸ் cosine phi y யூனிட் வெக்டர் என்பது phi வெக்டர் யூனிட் வெக்டர் என்பதை தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது r R ஐ விட அதிகமாக அல்லது சமமாக இருக்கும்போது மற்றும் மற்ற வரம்புக்கு நான் mu 0 K ஓவர் 4 pi முறை 4 pi வகுத்தல் 3 r sine தீட்டா sine phi மைனஸ் x திசையில் பிளஸ் mu 0 K ஓவர் 4 pi முறை 4 pi வகுத்தல் 3 r sine தீட்டா cosine phi y திசையில் r R ஐ விட குறைவாக அல்லது சமமாக இருக்கும்போது இது மீண்டும் mu 0 K ஓவர் 4 pi முறை 4 pi வகுத்தல் 3 r sine தீட்டா என வெளிவரும் மீண்டும் நான் இந்த அளவை பச்சை உறையில் phi அலகு வெக்டர் என r R ஐ விட குறைவாக அல்லது சமமாக இருக்கும்போது எழுத முடியும்

ஆகையால் இறுதி பதிலில் என்னிடம் A r mu 0 K ஓவர் 3 R cubed ஓவர் r ஸ்கொயர் சைன் தீட்டா ஃபை யூனிட் திசையன் க்கு r R க்கு அதிகமாகவோ சமமாகவோ உள்ளது மேலும் இது r R ஐ விட குறைவாவோ சமமாகவோ இருக்கும் பட்சத்தில் mu 0 K ஓவர் 3 r சைன் தீட்டா ஃபை க்கு சமம் இது திசையன் மின் அழுத்தத்திற்கான எனது இறுதி பதில் காந்தப்புலம் பற்றி என்ன B r காந்தப்புலம் A r இன் curl ஆல் வழங்கப்படுகிறது அந்த curl ஐ கவனியுங்கள் A r க்கு phi கூறு மட்டுமே இருப்பதை கவனிக்கவும் மற்றும் இந்த முழு விஷயத்தையும் நாம் கோள துருவ ஆயத்தொலைவுகளாக எழுதுகிறோம் எனவே கோளக் கோடுகளில் curl ஐக் கணக்கிடுவதற்கு நிலையான curl சூத்திரத்தைப் பயன்படுத்தவும் இது உங்களுக்கு B of r இன் பதிலை அளிக்கிறது இது mu 0 K R cubed ஓவர் 3 1 ஓவர் r cubed 2 கொசைன் தீட்டா r பிளஸ் சைன் தீட்டா r Rக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ r தீட்டா திசையில் இருக்கும் r R ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் பட்சத்தில் இது z திசையில் 2 mu 0 K ஓவர் 3 Rக்கு சமம் ஆகவே இந்த கோளத்தை நான் பார்க்கும்போது மேற்பரப்பு மின்னோட்டம் K ஐக் கொண்ட ஒரு கோள ஓடு K K சைன் தீட்டா பை திசையில் செல்கிறது

உள்ளே இருக்கும் புலம் நிலையானது இது ஒரு ஷெல் மேற்பரப்பு சார்ஜ் அடர்த்தியைக் கொண்டிருந்தால் அது மின்சார புலம் மாறாமல் இருப்பதைப் போன்றது இது சிக்மா 0 கொசைன் தீட்டா ஆகும் வெளியில் என்ன இருக்கிறது வெளி புலம் இது போன்ற இருமுனை புலம் போன்றது என்பதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே இது மின்சார புலத்தில் நாம் தீர்த்த ஒரு வகையான பிரச்சினை இது இதேபோன்று காந்தப்புலத்திலும் உள்ள பிரச்சினையாகும் அதை தவிர இப்போது இது சைன் தீட்டா சார்புடன் மேற்பரப்பு மின்னோட்ட அடர்த்தியைக் கொண்டுள்ளது நான் இந்த சொற்பொழிவை முடிப்பதற்குள் வெளிப்புற புலம் உண்மையில் ஒரு காந்த இருமுனை புலம் என்பதை உங்களுக்குக் காட்டுகிறேன் அதற்காக இந்த B ஐ மீண்டும் எழுதுவோம் B r என்பது mu 0 K r க்யூப்ட் ஓவர் 3 1 ஓவர் R க்யூப்ட் 2 cosine theta r யூனிட் வெக்டர் பிளஸ் sine theta யூனிட் வெக்டர் ஆகும் ஒரு காந்தத்தின் காரணமாக ஏற்படும் அந்த காந்தப்புலத்தை நினைவில் கொள்க காந்தத் திருப்பம் m என்பது mu 0 ஓவர் 4 pi க்கு சமம் 3 m dot r யூனிட் வெக்டர் r யூனிட் வெக்டர் கழித்தல் m வகுத்தல் R க்யூப்ட் மூலம் வகுக்கப்படுகிறது நாம் z திசையில் m ஐ m z magnitude உடன் எடுத்துக்கொள்வோம் பின்னர் எனக்கு B r உள்ளது நான் வேறு நிறத்தைப் பயன்படுத்துகிறேன் அது mu 0 ஓவர் 4 pi மடங்கு 3 m dot r க்கு சமம் இப்போது எனக்கு தீட்டாவின் m கொசைனை கொடுப்பது r யூனிட் திசையன் மைனஸ் m z யூனிட் திசையன் நான் தீட்டா மற்றும் phi ஆகியவற்றை சிதைப்பேன் பின்னர் அது எனக்கு கொசைன் தீட்டாவை r திசையில் மைனஸ் சைன் தீட்டாவை தீட்டா திசையில் வகுத்தல் R க்யூப்ட் ஐ கொடுக்கும் எனவே இது எனக்கு mu 0 ஓவர் 4 pi ஐ தருகிறது மேலும் தீட்டா திசையில் 2 m கொசைன் of தீட்டா r பிளஸ் m சைன் of தீட்டா ஆனது R க்யூப்ட் மூலம் வகுக்கப்படுகிறது இது இங்கே கொசைன் தீட்டா மற்றும் சைன் தீட்டாவை சார்ந்து இருப்பதை பதிலாக நீங்கள் காண்கிறீர்கள்

சொற்களை ஒப்பிட்டுப் பார்ப்போம் இந்த m ஐ வெளியே எடுத்து இங்கே எழுதுகிறேன் எனவே சிவப்பு நிறத்தில் இணைக்கப்பட்டுள்ள இந்த காரணி இரண்டிலும் ஒன்றுதான் எனவே என்னிடம் எஞ்சியிருப்பது என்னவென்றால் நான் இடது புறத்தில் எழுதப்போகிறேன் Mu 0 m ஓவர் 4 pi என்பது mu 0 K R க்யூப்ட் ஓவர் 3க்கு சமம் அல்லது இது K இன் மேற்பரப்பு மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் இந்த கோளம் அளவின் காந்த திருப்பத்தைக் கொண்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது m என்பது K முறை 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் க்கு சமம் எனவே காந்தப்புலத்திற்கு வெளியே இந்த கோளத்திற்கு வெளியே ஒரு புள்ளி காந்த இருமுனை இன் மூலமாக K 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் என்ற அளவுடன் உற்பத்தி செய்யப்பட்டது மற்றும் உள்ளே இது ஒரு நிலையான புலம் ஆகும்